மின்காந்த நிகழ்வுகள் என்பதை இப்போது நாம் அறிந்திருக்கிறோம் மின்காந்த நிகழ்வுகள் மேக்ஸ்வெல்லின் Maxwells சமன்பாடுகளால் முழுமையாக விவரிக்கப்படுகின்றன எனவே அவற்றை எழுதுவோம் அவை காஸின் Gausss சட்டமாகும் இது E இன் வேறுபாடு ரோ ஓவர் எப்சிலன் 0 E இன் சுருட்டை க்கு சமம் என்று கூறுகிறது இது ஃபாரடேயின் Faraday's சட்டம் மைனஸ் d B d t க்கு சமம் B இன் சுருட்டை வழக்கமான மின்னோட்டம் J பிளஸ் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மின்சார புலத்தில் ஏற்படும் மாற்றத்திலிருந்து எழுகிறது இது எப்சிலன் 0 d E dt மற்றும் நான்காவது சமன்பாடு B இன் வேறுபாடு 0 ஐப் பெறுகிறது இந்த விரிவுரையில் அந்த சமன்பாடுகளை சிறப்பாக ஆராய்வோம் மற்றும் அவர்கள் கணிப்பதைப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக நான் ஃப்ரீ ஸ்பெசில் ஒரு சூழ்நிலையை எடுக்க விரும்பினால் இப்போது இந்த புலங்கள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கின்றன இங்கு மின்னோட்டம் இல்லை இங்கே மின்னூட்டம் இல்லை புலங்கள் மட்டுமே வெளியில் இருந்து வருகின்றன எனவே நான் E மற்றும் B ஐ விவரித்தால் E இன் வேறுபாடு 0 ஆகும் ஏனென்றால் நான் உள்ளே எந்த மின்னோட்டத்தையும் எடுக்கவில்லை எனவே இது இந்த கனஅளவு இல் உள்ளது E இன் சுருட்டை மைனஸ் d B d t க்கு சமமாக இருக்கும் B இன் சுருட்டை மு 0 எப்சிலன் 0 d E d t க்கு சமமாக இருக்கும் மற்றும் B இன் வேறுபாடு 0 ஆக இருக்கும் எனவே என்ன நடக்கிறது என்பதில் இந்த புலங்கள் எப்போது வரும் என்று பார்ப்போம் எனவே ஒரு மின்சார புலம் E உள்ளே இருக்கட்டும் இது நேரத்துடன் மாறுகிறது எனவே இந்த E நேரத்துடன் மாறிக்கொண்டிருக்கும் எனவே d E d t 0 க்கு சமமாக இல்லை என்று எழுதுவோம் அது ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கும் இது ஒரு காந்தப்புலத்திற்கு வழிவகுக்கிறது இது நேரத்துடன் மாறும் ஏனென்றால் நேரம் பொருத்து தன்னிச்சையாக மாறிக்கொண்டிருக்கும் ஒன்றிலிருந்து வெளியே வருவது எனவே இந்த காந்தப்புலம் B t யும் காலத்துடன் மாறுகிறது மேலும் இந்த மாறும் காந்தப்புலமும் அதாவது d B d t 0 க்கு சமமாக இருக்காது காந்தப்புலத்தின் இந்த மாற்றம் மீண்டும் E t ஐ குறிக்கிறது இது மற்றொரு புலத்திற்கு வழிவகுக்கிறது மேலும் E t மீண்டும் B ஐ தருகிறது எனவே நாம் தொடர்ந்து செல்கிறோம் எங்கு நிறுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக முந்தைய விரிவுரையில் ஒரு மின்தேக்கியில் இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தின் சிக்கலை நான் கருத்தில் கொள்ளும்போது தட்டுகளுக்கு இடையில் மின்சார புலத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றம் ஒரு காந்தப்புலத்திற்கு வழிவகுக்கிறது நாங்கள் நிறுத்துகிறோம் நாங்கள் அதைக் கூட கருத்தில் கொள்ளவில்லை மாறிக்கொண்டிருக்கும் அந்த காந்தப்புலம் மீண்டும் மற்றொரு புலத்திற்கு வழிவகுக்கிறது இதேபோல் ஒரு ஃபாரடே Faraday's சட்டத்தை உபயோகிப்பதன் மூலம் தூண்டப்பட்ட மின்சார புலத்தை நாங்கள் கணக்கிடும் ஒரு சிக்கல் ஆகும் எடுத்துக்காட்டாக மின்னோட்டம் மாறிக்கொண்டிருக்கும் ஒரு சோலெனாய்டில் மின்சார புலத்தை கணக்கிடுவதன் மூலம் நிறுத்துகிறோம் மின்சார புலம் மாறுகிறது என்றும் அது மற்றொரு காந்தப்புலத்தை உருவாக்கும் என்றும் நாங்கள் கவலைப்படவில்லை நாங்கள் எங்கே நிறுத்துகிறோம் அதை நாம் எவ்வாறு தீர்மானிப்பது எனவே இவை அனைத்திலும் நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்தோம் இது குவாசிஸ்டேடிக் தோராயமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது அங்கு நாங்கள் காந்தப்புலம் அல்லது மின்சார புலத்தை கணக்கிட்ட பிறகு நிறுத்திவிட்டு அடுத்த கட்டத்திற்கு அப்பால் செல்லவில்லை எனவே இந்த குவாசிஸ்டேடிக் தோராயத்தைப் புரிந்துகொள்வதில் சிறிது நேரம் செலவிட விரும்புகிறேன் எனவே நாங்கள் என்ன செய்தோம் என்று பார்ப்போம் எடுத்துக்காட்டாக நாங்கள் சோலெனாய்டு என்று ஏதாவது செய்தோம் அதன் நேரத்தை சார்ந்து இருக்கும் ஒரு மின்னோட்டம் I t சுமக்கிறேன் எனவே இந்த B க்குள் உள்ள காந்தப்புலம் மாறிக்கொண்டே இருக்கிறது ஃபாரடேயின் Faraday's சட்டப்படி நாங்கள் சொன்னது திசையைச் சுற்றி ஒரு மின்சார புலம் உருவாகியது நான் தன்னிச்சையாக செய்கிறேன் அது வேறு வழியாக இருக்கலாம் இதேபோல் நான் செய்த மற்ற எடுத்துக்காட்டில் நான் ஒரு இணையான தட்டு மின்தேக்கியை எடுத்துக்கொண்டேன் அதில் ஒரு மின்னோட்டம் வருகிறது என்று சொன்னேன் இது I t இந்த மின்னோட்டம் நேரத்தை சார்ந்தது எனவே E க்கு இடையில் உள்ள மின் புலம் நேரத்துடன் மாறுகிறது இது ஒரு காந்தப்புலம் வட்ட காந்தப்புலம் உருவாகிறது ஆனால் அந்த காந்தப்புலத்தில் நாங்கள் நிறுத்தினோம் நாங்கள் அதைத் தாண்டவில்லை இது கூடுதல் மின் புலத்தை மேலும் உருவாக்கக்கூடும் நாங்கள் ஏன் அங்கே நிறுத்தினோம் அவ்வாறு செய்வதற்கான உரிமை நமக்கு எது தருகிறது இந்த விரிவுரையில் குவாசிஸ்டேடிக் தோராயத்தின் கீழ் பகுப்பாய்வு செய்வோம் இந்த இரண்டு கணக்கீடுகளும் அந்த தோராயத்தின் கீழ் செய்யப்பட்டுள்ளன இதை நாம் எப்போது பயன்படுத்தலாம் என்பதைப் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் எனவே இதைச் செய்ய இந்த புலங்கள் ஒன்றுக்கொன்று உருவாகின்றன என்று சொல்லும் சமன்பாடுகளை நேரத்தை சார்ந்த சமன்பாடுகளைப் பார்ப்பதற்கு மீண்டும் வழிவகுக்கும் எனவே E இன் சுருட்டை மைனஸ் d B d t B இன் சுருட்டை மு 0 எப்சிலன் 0 d E d t க்கு சமம் மற்றும் மு 0 மடங்கு எப்சிலன் 0 ஐ 1 ஓவர் C வர்க்கம் d E d t சி என்று எழுதுகிறேன் அங்கு C என்பது ஒளியின் வேகம் ஏனென்றால் ஒளி மின்காந்த அலை மற்றும் இயற்கையாகவே இவை அனைத்திலும் காணப்படுகிறது எனவே இதை 1 ஓவர் C வர்க்கம் ஆக எழுதப் போகிறோம் இப்போது இதில் நாம் தீர்க்கும் சிக்கலின் நீள அளவு l என்று கருதுகிறேன் இதன் பொருள் என்னவென்றால் முந்தைய விரிவுரையில் நான் கண்ட பிரச்சினை மின்தேக்கியைப் பார்த்தது மின்தேக்கி அளவு இதுவாக இருக்கலாம் உங்களுக்கு சில சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அல்லது ஏதேனும் நான் சில மீட்டர் தூரத்தில் புலங்களை அவதானித்திருக்கலாம் எனவே நீள அளவு சில மீட்டர் இருக்கும் 2 நேர அளவானது தவ் வரிசையில் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் மீண்டும் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் நான் ஒரு சமிக்ஞை அல்லது மின்சாரத் புலத்தை பயன்படுத்துகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இது நேரத்தால் மாறுகிறது காலகட்டம் ஒமேகா பின்னர் அந்த சமிக்ஞைக்கு இந்த E ஐ எழுதலாம் இது E 0 சைன் ஒமேகா t பின்னர் நேர அளவு தவ் 2 பை ஓவர் ஒமேகா வரிசையில் இருக்கும் அதுதான் நாம் பேசும் அளவு மூன்றாவது தொடர்புடைய அளவு என்னவென்றால் அமைப்பு சில வேகத்துடன் நகர்கிறது மற்றும் வேகம் ஒரு l ஓவர் தவ் வரிசையில் இருக்கும் எனவே இந்த மூன்று விஷயங்களும் உள்ளன எந்த சூழ்நிலையில் l மற்றும் தவ் மற்றும் இந்த விஷயங்கள் அனைத்தும் எவ்வாறு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்பதைப் பார்ப்போம் இதன்மூலம் இந்த குவாசிஸ்டேடிக் தோராயத்தைப் பயன்படுத்தலாம் நான் இந்த சமன்பாடுகளை மீண்டும் எழுதுவேன் B இன் சுருட்டை பிளஸ் மு 0 எப்சிலன் 0 d E d t இது 1 ஓவர் C வர்க்கம் d E d t மற்றும் எனக்கு E இன் சுருட்டை உள்ளது இது மைனஸ் d B d t க்கு சமம் எனவே நேர நீள அளவு l நேர அளவுகோல் தவ் மற்றும் திசைவேகம் அல்லது வேகம் v உடன் நான் இந்த சமன்பாட்டை தோராயமாக எழுத முடியும் ஏனெனில் B இன் சுருட்டை என்பது B வகுத்தல் l ஆகும் b இன் அளவு l ஆல் வகுக்கப்படுகிறது இது B இன் அளவு சுருட்டை ஆகும் இது 1 ஓவர் C வர்க்கம் d E d t க்கு சமமாக இருக்கும் எனவே இது E இன் அளவு வகுத்தல் தவ் ஆகும் B00E∂t1c2E∂tE B∂t |B|l1c2|E||E|l|B| இதேபோல் மற்ற சமன்பாட்டில் நான் E அளவை வகுத்தல் l ஐ B வகுத்தல் தவ் அளவின் வரிசையில் கொண்டுள்ளேன் இதை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்று பார்ப்போம் ஒரு சோலெனாய்டின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் சோலெனாய்டில் நேர அளவுகோல் தவ் கொண்டு மின்னோட்டம் I t மாறுகிறது எனவே காந்தப்புலத்தின் இந்த மாற்றம் மின்சார புலத்திற்கு வழிவகுக்கிறது எனவே இந்த சமன்பாட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம் நான் அதை சிறிது தூரத்தில் கவனிக்கிறேன் எனவே காந்தப்புலம் எதுவாக இருந்தாலும் E என்பது l ஓவர் தவ் மடங்கு p வரிசையில் இருக்கும் என்று சொல்லப் போகிறோம் இது தூண்டப்பட்ட மின்சார புலமாக இருக்கும் எனவே இதை தூண்டுவதை எழுதுகிறேன் |E|inducedl|B| இந்த தூண்டப்பட்ட மின்சார புலமும் நேரத்தால் மாறிக்கொண்டே இருக்கிறது எனவே இது இந்த புதிய காந்தப்புலத்திற்கு வழிவகுக்கிறது எனவே மின்சாரத் புலத்தில் இந்த மாற்றத்தின் காரணமாக மேலும் B தூண்டப்பட்டதாக எழுதுவோம் தூண்டப்பட்ட B வகுத்தல் l என்பது 1 ஓவர் C வர்க்கம் என்ற வரிசையில் இருக்கும் இது தூண்டப்பட்ட E வகுத்தல் தவ் ஆகும் Binduced l1c2Einduced எனவே B தூண்டப்படுவது l ஓவர் தவ் C வர்க்கம் தூண்டப்பட்ட E ஆகும் இது ஒரு புதிய ஸ்லைடு என்பதால் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் நான் ஒரு சோலெனாய்டு இருக்கும் இந்த பிராந்தியத்தில் இருக்கிறேன் நான் சில தூரங்களை l தூண்டப்பட்ட மின்சார புலம் மற்றும் அதன் விளைவாக தூண்டப்பட்ட காந்தப்புலம் ஆகியவற்றைப் பார்க்கிறேன் எனவே E தூண்டப்பட்டவை l ஓவர் தவ் வரிசையாக இருப்பதை நாங்கள் ஏற்கனவே கண்டறிந்தோம் இது சோலெனாய்டில் முதலில் மாறுகிற Bt எனவே B தூண்டப்படுவது l ஓவர் தவ் C வர்க்கம் மடங்கு l ஓவர் தவ் மடங்கு B t வரிசையில் இருக்கும் இது முறையே முறை l ஓவர் தவ் C வர்க்கம் B t ஆகும் எனவே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்னிடம் ஒரு அசல் B t உள்ளது அதை நான் B 0 t என்று அழைப்பேன் இது ஒரு தூண்டப்பட்ட புலத்திற்கு வழிவகுக்கிறது இதை E 1 t என்று அழைக்கிறேன் இது B 1 t புலத்திற்கு வழிவகுக்கிறது பின்னர் இது போன்றது இது l ஓவர் தவ் B உடன் தொடர்புடையது மற்றும் இது அசல் B ஆனது l ஓவர் தவ் C வர்க்கம் B உடன் தொடர்புடையது எனவே B 1 t என்பது l ஓவர் தவ் C வர்க்கம் B ஆகும் எனவே B 1 t என்பது l ஓவர் தவ் C வர்க்கம் B 0 t ஆக இருந்தால் ஒருவேளை l ஓவர் தவ் C என்பது 1 ஐ விட மிக மிகக் குறைவாக இருந்தால் B 1 t ஐ புறக்கணிக்க முடியும் அதனால்தான் அதை புறக்கணித்து வருகிறோம் ஏனென்றால் நீங்கள் தவ் C ஐ விட மிகச் சிறியதாக வேலை செய்யும் தூரங்களைப் பற்றி பேசுகிறீர்கள் C மிகப் பெரியது C என்பது 10 ரீஸ் 8 வினாடிக்கு மீட்டர் அளவில் இருக்கும் இது உண்மையில் 3 மடங்கு 10 ரீஸ் 8 வினாடிக்கு மீட்டர் வரை உயர்த்தப்படுகிறது எனவே நீங்கள் உண்மையிலேயே பெரிய தூரத்தையோ அல்லது மிகக் குறுகிய காலத்தையோ பேசவில்லை என்றால் C தவ் மிகச் சிறியது பின்னர் B 1 கிட்டத்தட்ட மிகக் குறைவாகவே இருக்கும் இதே போன்ற வாதத்தை நான் பயன்படுத்தலாம் வேறு வழி வேறு வழி என்னவென்றால் இந்த மின்தேக்கியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அதில் ஒரு மின்னோட்டம் I t வந்து கொண்டிருந்தது இந்த காந்தப்புலம் தயாரிக்கப்படுகிறது எனவே முதலில் எனக்கு E t இருந்தது இதை E 0 t என்று அழைப்போம் இது B 1 t க்கு வழிவகுக்கிறது இது மீண்டும் மற்றொரு E 1 t க்கு வழிவகுக்கும் மீண்டும் நான் இப்போது B 1 t என்று வாதிடலாம் ஏனென்றால் I டெல் கிராஸ் B என்பது மு 0 எப்சிலன் 0 d E 0 d t க்கு சமம் இதிலிருந்து B 1 t நான் B 1 t ஓவர் l என்பது l ஓவர் தவ் C வர்க்கம் E 0 t க்கு சமமாக இருக்கும் என்று வாதிடலாம் இது B 1 t ஐ l ஓவர் தவ் C வர்க்கம் E 0 t வரிசையின் படி தருகிறது மீண்டும் E இன் சுருட்டைப் மைனஸ் d v d t க்கு சமம் அதை பயன்படுத்தினால் எனக்கு E 1 கிடைக்கிறது இது l ஓவர் தவ் C வர்க்கம் E 0 t க்கு சமம் எனவே மீண்டும் l தவ் C ஐ விட மிகச் சிறியதாக இருந்தால் இந்த வரிசையில் நான் நிறுத்தி அதன் விளைவு என்ன என்பதைக் காணலாம் இறுதியாக l ஓவர் C தவ் மிகச் சிறியதாக இருந்தால் இப்போது சில வேகத்தை C ஆல் வகுக்கப்படுவதால் l ஓவர் தவ் ஐ எழுத அனுமதிக்கிறேன் நான் இந்த வகையான தோராயத்தை பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக வேகம் v உடன் நகரும் ஒரு மின்னுட்ட துகள் இதுவாக இருக்கலாம் அவ்வாறான நிலையில் இந்த வேகத்திற்கு சமமான l ஐ தவ் ஆல் மாற்றுவேன் இப்போது இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தின் மற்றொரு வெளிப்பாடு துல்லியமான எடுத்துக்காட்டு ஆகும் மின்னூட்டம் செய்யப்பட்ட ஒரு துகள் இருந்தால் v வேகத்துடன் நகரும் என்று சொல்லலாம் பின்னர் நான் இந்த சமன்பாட்டை கொண்டிருந்தால் B இன் சுருட்டை என்பது மு 0 J க்கு சமமாக இருந்தால் ஃப்ரீ மின்னோட்டம் மின்னூட்ட துகள் கடந்து வந்த ஒரு பகுதியைச் சுற்றி ஸ்டோக்ஸ் Stokes' தேற்றத்தை நான் எடுக்க விரும்பினால் மின்னூட்டம் செய்யப்பட்ட துகள்கள் தோன்றும் பின்னர் நான் ஸ்டோக்ஸ் Stokes' தேற்றத்தால் B டாட் d l ஐ வைத்திருப்பேன் மு 0 I க்கு சமமாக வைத்திருப்பேன் ஆனால் I இந்த பரப்பளவு வழியாக 0 ஆக இருக்கும் ஏனெனில் மின்னூட்ட துகள் இல்லை அது வேறு எங்காவது நகர்கிறது ஆகையால் இந்த B இன் சுருட்டை 0 என்று இது குறிக்கும் ஆனால் உண்மையில் அது எழுவதில்லை ஏனெனில் இடப்பெயர்வு மின்னோட்டம் இந்த மின்னூட்டம் காரணமாக இந்த மின்சார புலம் உள்ளது மற்றும் மின்னூட்டம் நகரும் என்பதால் மின்சார புலமும் நேரத்துடன் மாறுகிறது அது அந்த காந்தப்புலத்தை உருவாக்குகிறது நான் அதை ஒரு வேலையாக வழங்குவேன்